மாணவர்களுக்கு வணக்கம் இந்த பணி மூலதன மேலாண்மை அதாவது வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மென்ட் என்ற பாடநெறியில் வணிக நிறுவனங்களில் பணி மூலதனத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதைப் பற்றி பேசப்போகிறோம் பணி மூலதனம் என்றால் அது குறுகிய கால நிதி எந்த வணிக நிறுவனத்திலும் எந்த வடிவத்தில் உள்ள எந்த வணிகத்திலும் பல்வேறு வகையான நிதி ஆதாரங்கள் உள்ளன அவற்றை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் நீங்கள் இரண்டு வகைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் உண்மையில் மூன்று வகையான நிதி ஆதாரங்கள் உள்ளன மற்றும் இதில் இரண்டு வகையான நிதி ஆதாரங்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை பணி மூலதனத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒரு வணிகத்தில் பல்வேறு வகையான நிதி ஆதாரங்களை பற்றி பார்க்கும்போது நிதிகளின் நீண்ட கால ஆதாரங்கள் குறுகியகால ஆதாரங்கள் மற்றும் மூன்றாவதாக தன்னிச்சையான ஆதாரங்கள் என்ற வகைகளை பார்க்கலாம் ஆக முதல் வகையானது நீண்ட கால நிதி இரண்டாம் வகையானது குறுகிய கால நிதி மற்றும் மூன்றாவது வகை தன்னிச்சையான நிதியாகும் சுய சரிசெய்தல் நிதி என்று கூறப்படும் தன்னிச்சையான நிதியைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் எனவே நிதிகளின் நீண்ட கால ஆதாரங்களைப் பற்றி பார்க்கும்போது பங்கு மூலதனம் கடனியங்கள் அல்லது கடனீடுகள் நீண்ட கால கடன்கள் போன்றவைகளும் உள்ளடங்கும் ஆனால் குறுகியகால நிதி ஆதாரங்களில் நாம் தன்னிச்சையான நிதியையே முதலாவது அணுகுவோம் பின்னர் இந்த தன்னிச்சையான நிதி ஆதாரம் தீர்ந்துவிட்ட பிறகு நாம் அடுத்த நிலையான குறுகியகால நிதி ஆதாரத்தை அணுகுவோம் இந்த இரு ஆதாரங்களும் நிறுவனத்தின் தேவை அல்லது நிறுவனத்தின் நிதித் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாவிட்டால் குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்ய நீண்டகால நிதி ஆதாரங்களை நாம் நாடுகிறோம் இல்லையெனில் தேவை கவனம் மற்றும் காலத்தின் தேவை என்னவென்றால் எந்தவொரு நிறுவனங்களின் குறுகிய கால தேவைகள் அல்லது தற்போதைய தேவைகள் அல்லது குறுகிய கால நிதித் தேவைகளுடன் சிறப்பாக தொடர்புடையவை இது தன்னிச்சையான நிதியிலிருந்து குறுகிய கால நிதி மூலங்களிலிருந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாம் அதை மூலதன மேலாண்மை என்று அழைக்கும்போது அதை செயல்பாட்டு மூலதன மேலாண்மை என்று அழைக்கிறோம் எந்தவொரு நிறுவனத்தின் மூலதனத்தையும் எந்தவொரு சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனத்தையும் மிகச் சிறந்த முறையில் எவ்வாறு நிர்வகிப்பது என்பது பற்றி செயல்பாட்டு மூலதன நிர்வாகத்தில் நாம் படிப்போம் இப்போது நிதி அல்லது குறுகிய கால ஆதாரங்கள் மற்றும் தன்னிச்சையான நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை அல்லது சிறப்பு தேவை ஏன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் நிதியின் குறுகிய கால ஆதாரங்களை நிர்வகிக்க குறிப்பாக என்ன தேவை என்ன அவசியம் என்ன தூண்டுதல் என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நிறுவனங்களின் நீண்ட கால முதலீட்டு முடிவுகளைப் பற்றி நாம் பேசும்போது அவை மூலதன பட்ஜெட் நாம் ஒரு புதிய திட்டத்தில் இறங்க விரும்புகிறோம் வேறொரு தொழிற்ச்சலையை அமைக்க விரும்புகிறோம் நம் தயாரிப்புகள் அல்லது சேவைகளின் தற்போதைய போர்ட்ஃபோலியோவில் புதிய தயாரிப்புகள் அல்லது சேவைகளைச் சேர்க்க வேண்டும் என்று நாம் கூற விரும்புகிறோம் அல்லது நாம் அதை ஒரு புதிய திட்டமாகக் குறிப்பிடுகிறோம் இப்போது இந்த விஷயத்தில் புதிய திட்டம் என்பது நீண்ட கால முதலீடு பெரிய முதலீடு மற்றும் இந்த முதலீடு மூலோபாய முதலீடு என்றும் அழைக்கப்படுகிறது எந்தவொரு நிறுவனமும் நீண்ட கால முதலீடு தொடர்பாக முடிவுகளை எடுக்கும்போது அது ஒரு எளிய முடிவு அல்ல இது மிக விரைவாக எடுக்க வேண்டிய முடிவுகள் அல்ல நாம் நம் நேரத்தை செலவிட வேண்டும் அதிக அளவில் சிந்திக்கவேண்டும் நம்முடைய நிறுவனத்தின் உற்பத்தித் திறனை நாம் அதிகரித்தால் ஒரு புதிய ஆலை புதிய கூடுதல் உற்பத்தி அலகு ஆகியவற்றைச் சேர்த்தால் சந்தையில் கூடுதல் உற்பத்தியை விற்க முடியுமா இல்லையா என்பதை சந்தையின் கணக்கெடுப்புகளை நாம் நடத்த வேண்டும் இதுபோன்ற பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு டிபிஆர் விரிவான திட்ட சாத்தியக்கூறு அறிக்கையின் மூலம் சொல்ல முடியும் அடுத்து நிதி பகுப்பாய்வு செல்கிறோம் இது ஒரு நீண்ட கால முதலீட்டு முடிவாக இருக்கும்போது பலர் ஈடுபடுவர் மேலும் முழுமையான பரிசீலனைக்குப் பிறகு முடிவெடுக்கப்படும் முடிவு எடுப்பவர்கள் நிறுவனத்திற்குள்ளும் நிறுவனத்திற்கு வெளியேயும் உள்ளவர்கள் நிறுவனத்திற்குள் இருக்கும் சூழல் நிறுவனத்திற்கு வெளியே உள்ள சூழல் இரண்டுமே சரியாக பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன தேவைப்பட்டால் அந்த பகுதியில் உள்ள நிபுணர்களின் உதவியும் எடுக்கப்படுகிறது பொதுவாக நிறுவனம் இந்த வகையான முடிவுகளை நிபுணர்களிடம் குறிப்பிடுகிறது சந்தை வல்லுநர்கள் சந்தையில் ஆலோசகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிறகு நீண்ட கால முதலீட்டு முடிவு எதிர்பார்த்த அளவுக்கு விளைவுகளை வழங்கப் போகிறது என்பதை அவர்கள் ஒப்புக் கொண்டவுடன் இருக்கும் உற்பத்தித் திறனில் மேலும் திறனைச் சேர்க்கலாம் நீங்கள் சந்தையில் ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்தலாம் அல்லது நிறுவனத்தின் செங்குத்து வளர்ச்சிக்காக அல்லது நிறுவனத்தின் கிடைமட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அது மிகவும் சாத்தியமானதாக இருக்கும் அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் எனவே இது பல மக்கள் சேர்ந்து எடுக்கும் முடிவு என்று அர்த்தம் அந்த முடிவை எடுப்பதில் பலர் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் குறுகிய கால நிதி மூலதன மேலாண்மை விஷயத்தில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் ஈடுபடுவது இல்லை 1 அல்லது 2 பேர் மட்டுமே இதில் ஈடுபடுவர் இறுதியில் நிதிகளின் குறுகிய கால ஆதாரங்களை நிர்வகித்தல் ஏற்பாடு செய்தல் மற்றும் குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்தல் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியான ரின் முழு பொறுப்பாகும் இப்போது நீண்ட கால முதலீட்டு முடிவுகளின் விஷயத்தில் எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல திட்டத்தில் நாம் எடுத்த முடிவு சரியான வழியில் செல்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதில் 100 கோடி முதலீடு செய்துள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்தத் திட்டம் ஒரு புதிய கூடுதல் திறனில் அல்லது ஒரு புதிய தயாரிப்பு வரியைச் சேர்ப்பதில் அல்லது நிறுவனம் தொடங்கிய புதிய திட்டத்தில் இது வணிகத்தின் அதே துறையில் இருந்தோ அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய பகுதியாகவோ இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நிறுவனம் 100 கோடியை முதலீடு செய்தது இந்த திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட்டது அந்த திட்டத்திலிருந்து வெளிவந்த தயாரிப்பு இறுதியாக சந்தையில் உள்ளவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள தக்கதாக அமைந்தது இந்த வெற்றிகர திட்டத்திலிருந்து எல்லோரும் புகழும் பெருமையும் தேடிக் கொள்வர் ஆனால் திட்டம் தோல்வியுற்றால் இறுதியில் நிறுவனம் செய்த 100 கோடி முதலீடு பேரழிவுக்குள் போய்விட்டால் அதற்கு யார் பொறுப்பு இது பல மக்களின் முடிவு என்பதால் சம்பந்தப்பட்ட அனைவரும் பொறுப்பெடுக்க வேண்டும் அப்படி என்றால் அனைவருடைய பொறுப்பு ஒருவருடைய பொறுப்பும் இல்லை என்றும் கூறலாம் யாரும் பணிநீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் யாராவது ஒருவர் மட்டுமே பொறுப்பேற்க மாட்டார்கள் மற்றும் தவறான முடிவை எடுத்ததற்கான விலையை யாரும் செலுத்த மாட்டார்கள் ஏனெனில் இது ஒரு தனி மனிதனின் முடிவு அல்ல இது ஒரு குழுவில் முடிவாகும் இந்த விஷயத்தில் அணியின் மதிப்பீடு தவறாகிவிட்டால் நாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நான் முன்பு சொன்னது போல குறுகிய கால நிதி வழங்குவது அல்லது செயல்பாட்டு மூலதன நிதி வழங்குவது நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியான சி ஓவின் முழு பொறுப்பாகும் அவர் நிர்வாகத்துக்கு தேவைப்படும்போதெல்லாம் குறுகிய கால நிதியை வழங்க வேண்டும் குறுகிய கால நிதி அதாவது பணி மூலதனம் தேவைப்படும்போது எந்தவொரு நிறுவனத்திலும் பணி மூலதனத்தின் தேவை என்ன எந்த இடத்தில் அதன் தேவை பயன்படுத்தப்படும் இப்போது உதாரணமாக ஒரு உற்பத்தி நிறுவனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சில பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அந்த பொருட்களை தயாரிக்கும்போது மூலப்பொருள் தேவைப்படுகிறது மற்றும் அந்த மூலப்பொருளை வாங்க நிதி தேவைப்படுகிறது நாம் சரியான நேரத்தில் சப்ளையர்களுக்கு உரிய தேதியில் பணம் செலுத்தாவிட்டால் என்ன நடக்கும் சப்ளையர்கள் உடையது ஆகிவிடும் இதேபோல் நாம் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவோம் ஆலைத் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவோம் அலுவலக ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவோம் அமர்த்திய அனைவருக்கும் 30 நாட்களுக்குப் பிறகு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் பொதுவாக இந்திய அமைப்பில் ஒரு மாதத்திற்குப் பிறகு நாம் செலுத்த வேண்டும் எனவே மக்களுக்கு சம்பளம் மற்றும் ஊதியம் வழங்குவதற்கு போதுமான பணி மூலதனம் குறுகிய கால நிதி இருக்க வேண்டும் இதேபோல் பல பயன்பாட்டு பொருட்களான மின்சாரம் நீர் லூப்ரிகண்டுகள் அனைவருக்கும் பணம் செலுத்த வேண்டும் நாம் உரிய தேதியில் கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றால் அவர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் கட்டணங்களை தாமதப்படுத்த நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை எனவே இதற்காக நாம் நிதி வைத்திருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட செலவுகளுக்கான நிதியை நாம் வைத்திருக்க வேண்டும் நம்மிடம் பொருள் இருக்க வேண்டும் மற்ற அனைத்து உள்ளீடுகளும் இருக்க வேண்டும் ஊழியர்கள் இருக்க வேண்டும் ஆலையில் தொழிலாளர்கள் இருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் தினசரி அடிப்படையில் அல்ல வாராந்திர அடிப்படையில் அல்ல பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை கூட அல்ல ஆனால் நீங்கள் மாதாந்திர அடிப்படையில் பணம் செலுத்த வேண்டும் எனவே இங்கே தான் மூலதனத்தின் தேவை எழுகிறது ஆனால்குறுகிய கால நிதியில் நிர்வகிக்க என்ன இருக்கிறது என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ளப் போகிறோம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் எந்தவொரு வணிக நிறுவனத்திலும் எவ்வளவு குறுகிய கால நிதி தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு நிதி அந்த நிறுவனம் வைத்திருத்தல் அவசியம் தேவையானதை விட அதிகமாக வைத்திருந்தால் நிதிகளின் விலை உயரும் வருமானம் இருக்காது எனவே இழப்புகள் அதிகரிக்கும் மீண்டும் பொறுப்பு நிதித்துறை மீது இருக்கும் நாம் வேலை செய்யும் மூலதனத்துடன் நமது செலவு அதிகமாக இருந்தால் அது மோசமானது நமது கடமைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் உரிய தேதியில் பணம் செலுத்த முடியாவிட்டால் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை நாம் மதிக்க தவறுகிறோம் ஏனெனில் நம்மிடம் குறுகிய கால நிதி இல்லை நம்மிடம் எளிதான நிதி இல்லை நம்மிடம் பணம் இல்லை நம்மிடம் வங்கி இருப்பு இல்லை போதுமான வங்கி இருப்புகள் இல்லை மற்றும் நாம் பணம் செலுத்துவதில் தவறிழைக்கிறோம் இது நிறுவனத்தின் நற்பெயரைக் கெடுக்கும் மற்றும் சில நேரங்களில் உங்கள் சப்ளையர்கள் மற்ற உள்ளீட்டு வழங்குநர்கள் நிறுவனத்திற்கு பொருட்களை வழங்குவதை நிறுத்திவிடுவார்கள் எனவே இது யாருடைய தவறு என்றால் நிதித்துறையின் தவறாக கருதப்படும் நிதித்துறை இடம் நாங்கள் இவ்வளவு நிதி கேட்டோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்று கொள்முதல் துறை சொல்லுவார்கள் தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் நாங்கள் நிதி கேட்டோம் ஆனால் அவை வழங்கப்படவில்லை என்று பணியாளர்கள் துறை கூறிவிடும் எனவே இறுதியில் பொறுப்பு நிதித் துறை அல்லது நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மீது விழும் இந்த விஷயத்தில் ஒரு நபர் மட்டுமல்லாமல் ஒரு துறையே பொறுப்பேற்க நேரிடும் இது ஒவ்வொரு நாளும் எடுக்கவேண்டிய முடிவு என்பதால் நாம் இதை திறமையாக கையாள வேண்டும் ஆகவே தேவையான அளவு நிதியை விட அதிகமாக வைத்திருந்தால் நிதியை வைத்திருப்பதற்கான செலவு அதிகரிக்கும் வருமானம் குறைந்து லாபம் பாதிக்கப்படும் இதற்கு மாறாக நிறுவனத்தின் இலாபத்தை அதிகரிப்பதற்காக தேவைகளை விட குறைவாக நிதிகளை வைத்திருந்தால் என்ன நடக்கும் நம்மிடம் போதிய நிதி இல்லாததால் நாம் பணம் செலுத்த தவறிவிடுகிறோம் இந்நிலையில் பிரச்சனை என்னவென்றால் நிறுவனத்தின் தொழில்நுட்ப நொடிப்பு ஏற்படும் நிறுவனத்தின் தொழில்நுட்ப நொடித்துப்போதல் என்றால் நிறுவனம் தன் கடமையை சரியான நேரத்தில் செலுத்த வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியாது எனவே இது தொழில்நுட்ப நொடிப்பு நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இரு சூழ்நிலைகளையும் நாம் தவிர்க்க வேண்டும் தேவையான அளவிற்கு அதிகமாகவோ அல்லது குறிப்பிட்ட அளவிற்கு மிகவும் குறைவாகவோ மூலதனம் வைத்திருக்க கூடாது உகந்த அளவு மூலதனம் வைத்திருப்பது குறுகிய கால நிதியை கையாளுவதற்கு மிகவும் அவசியம் தன்னிச்சையான நிதி ஒருவகையான குறுகியகால நிதியின் மூலமாகும் இது உகந்த அளவு மூலதனம் வைக்க உதவுகிறது இதைப்பற்றி நாம் இந்தப் பாடப் பகுதியில் படிக்கப் போகிறோம் எனவே நாம் அறிமுக பகுதியுடன் தொடங்குவோம் பின்னர் மேலே படிப்போம் காலப்போக்கில் ஒரு நிறுவனத்தின் நடப்பு சொத்து மற்றும் நடப்பு பொறுப்பை நிர்வகிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம் இந்த பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் நிதியின் அடிப்படைகள் அல்லது நிதி மேலாண்மை பற்றி ஏதேனும் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்பொழுது இந்த நிதி ஆதாரத்தில் அல்லது குறுகிய கால நிர்வாகத்தில் அல்லது பணி மூலதனத்தில் நீங்கள் ஆர்வம் காட்ட முடியும் கடந்த காலங்களில் நிதி நிர்வாகத்தைப் பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே எந்தவொரு வணிக நிறுவனத்தை பற்றி நாம் பேசும்போதும் அதன் நிதி அறிக்கைகளில் லாபம் மற்றும் இழப்பு கணக்கு பணப்புழக்க அறிக்கை மற்றும் மூன்றாவதாக இருப்புநிலை குறிப்பு காணப்படும் இருப்புநிலைக் குறிப்பில் 2 முக்கியமான கூறுகள் உள்ளன ஒன்று சொத்து மற்றொன்று பொறுப்புகள் பொறுப்புகள் நிறுவனத்திற்கு அதன் வணிகத்தை நடத்துவதற்கான நிதியை வழங்குகின்றன மற்றும் சொத்துக்கள் தொழில்நுட்ப ரீதியாக நிறுவனம் விரும்பிய உற்பத்தியை செய்யவும் பின்னர் அந்த உற்பத்தியை சந்தையில் விற்கவும் உற்பத்தி செயல்முறையை எல்லா நேரமும் தொடரவும் உதவுகிறது இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புக்கள் பற்றி பார்க்கும்போது நிலையான சொத்துக்கள் மற்றும் நடப்பு சொத்துக்கள் என நீண்ட கால சொத்துக்களை பிரிக்கலாம் மறுபுறம் பொறுப்புகளில் நீண்ட கால பொறுப்புகள் மற்றும் குறுகிய கால கடன்கள் அல்லது நடப்பு பொறுப்புகள் என பிரிக்கலாம் எனவே இது நிறுவனத்தின் இருப்பு நிலையைக் குறிக்கிறது நிறுவனத்தின் மொத்த இருப்புநிலை பற்றி பார்க்கும்போது இருப்புநிலைக் குறிப்பில் 2 முக்கியமான பகுதிகள் உள்ளன மற்றும் நாம் இப்போது படித்தது ஒரு நிறுவனத்தின் இருப்புநிலை ஆகும் ஒரு நிறுவனத்தின் இருப்பு நிலையை பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் பொறுப்புகள் மற்றும் மூலதனம் மறுபக்கத்தில் சொத்துக்கள் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன இருப்புநிலைக் குறிப்பின் மேல் பகுதி நீண்ட கால பகுதியையும் இருப்புநிலைக் கீழ் பகுதியில் தற்போதைய அல்லது குறுகிய கால பகுதியையும் பற்றி பேசுகிறது பொறுப்பு பகுதியில் நீண்ட காலப் பகுதியை பார்க்கும்போது நீண்ட கால நிதி ஆதாரமான பங்கு மூலதனத்துடன் தொடங்குகிறது பிறகு கடன் பத்திரங்கள் மற்றும் பத்திரங்கள் நீண்ட கால கடன்கள் மற்றும் பிற விஷயங்கள் காணப்படுகின்றன சொத்துக்களின் பகுதியில் நீண்டகால சொத்துக்களான நிலையான சொத்துக்கள் காணப்படுகின்றன நிலையான சொத்துக்கள் ஆவன நிலம் கட்டிடங்கள் ஆலை இயந்திரங்கள் தளபாடங்கள் போன்றவை நல்லெண்ணம் என்று அழைக்கப்படுகிற நீண்டகால சொத்தான தொட்டுணர முடியாத சொத்துக்களை காணலாம் இவைகளெல்லாம் இருப்புநிலைக் குறிப்பின் மேல் பகுதியில் காணப்படும் நீங்கள் இருப்புநிலையை நிரந்தர வரிசையில் தயார் செய்தால் இருப்புநிலைக் குறிப்பின் மேல் பகுதியில் ஒருபுறம் நீண்ட கால கடன்களும் மறுபுறம் நீண்ட கால அல்லது நிலையான சொத்துக்களும் உள்ளன இருப்புநிலைக் குறிப்பின் மேல் பகுதியைப் பற்றி நாம் பார்க்கப்போவதில்லை ஏனென்றால் இருப்புநிலைக் குறிப்பின் இரு பகுதிகளையும் பற்றி பார்ப்போம் என்றால் நீண்ட கால கடன்கள் குறுகிய கால கடன்கள் நீண்ட கால சொத்துக்கள் குறுகிய கால சொத்துக்கள் என்று பார்த்தோமானால் என்ன நடக்கும் நிதி மேலாண்மை என்று அழைக்கப்படும் பாடம் பற்றி நீங்கள் பேசப் போகிறீர்கள் இவைகளைப் பற்றி நான் பேசப்போவதில்லை நிதி மேலாண்மை என்பது முழுமையான இன்மை இந்த பாடத்தில் இருப்புநிலை குறிப்பின் கீழ் பகுதியை மாத்திரம் எடுத்து நாம் படிக்கப் போகிறோம் இருப்புநிலை குறிப்பின் கீழ்ப்பகுதியில் நடப்பு பொறுப்புகள் மற்றும் நடப்பு சொத்துக்கள் குறுகிய கால பொறுப்புகள் மற்றும் குறுகிய கால சொத்துக்களை காணப்படுகிறது இங்கே இருப்புநிலைக் குறிப்பின் கீழ் பகுதியை சரியாக நிர்வகிக்க முடிந்தால் இருப்புநிலைக் குறிப்பின் மேல் பகுதி தானாகவோ அல்லது பெரிய அளவிலோ நிர்வகிக்கப்பட்டு விடும் நீண்ட கால முதலீட்டு முடிவை எடுக்கும்போது உதாரணமாக நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கி உள்ள நிலையில் அல்லது சந்தையில் கடன் பத்திரங்களை வெளியிட்ட நிலையில் அல்லது சந்தையில் கூடுதல் பங்குகளை வெளியிட்ட நிலையில் மற்றும் நீண்ட கால நிதி ஒரு மூலோபாயம் ஆன புதிய திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டு அந்தத் திட்டம் எதிர்பார்த்த வருமானம் தரவில்லை என்றால் இது சாத்தியமில்லாத திட்டம் தோல்வியில் முடிந்துவிட்டது பொறுப்பு என்பது ஒரு நபர் அல்லது ஒரு துறையிடம் இல்லை என்று நான் உங்களிடம் சொன்னேன் ஏனெனில் இது பல கோண செயல்பாடு பல நபர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர் தயாரிப்புகள் வெற்றிபெறுகின்றன ஆனால் எப்போதாவது ஒரு முறை தோல்வியடையும் எனவே இது ஒரு நிறுவனத்தின் முடிவாக கருதப்படும் தனித்தனியாக யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள் ஆனால் இருப்புநிலைக் குறிப்பின் கீழ் பகுதியை நிர்வகிப்பதில் நடப்பு பொறுப்புகள் மற்றும் நடப்பு சொத்துக்கள் மட்டுமே இங்குள்ள நிறுவனத்தின் நிதித் துறையின் பொறுப்பாகும் மற்றும் நிறுவனத்தில் பொறுப்பேற்கும் ஒரு நபர் தலைமை நிதி அதிகாரி ஆவார் எனவே நடப்பு பொறுப்புகள் மற்றும் நடப்பு சொத்துக்களைக் கொண்ட இருப்புநிலைக் குறிப்பின் கீழ் பகுதியை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை நாம் கற்றுக் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் பணி மூலதனத்தைப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பணி மூலதனத்தின் 2 கருத்துக்கள் உள்ளன ஒரு கருத்து மொத்த செயல்பாட்டு மூலதனம் மொத்த மூலதனம் என்பது இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள நடப்பு சொத்துகளின் மொத்தமாகும் இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள மொத்த நடப்பு சொத்துக்கள் மொத்த மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நடப்பு பொறுப்புகளை மொத்த நடப்பு சொத்துகளிலிருந்து கழிக்கும்போது நடப்பு சொத்துகளுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கு உள்ள வேறுபாடு தான் நிகர செயல்பாட்டு மூலதனமாகும் இதன் பொருள் மொத்த நடப்பு சொத்துக்கள் இருப்புச்சரக்கு பெறத்தக்கவைகள் கடனாளிகள் பணம் வங்கி நிலுவைகள் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் அல்லது வேறு எந்த முன்வைப்பு செலவுகள் நடப்பு பொறுப்புகளிலிருந்து அல்லது நடப்பு பொறுப்புகளினால் நிதியளிக்கப்பட வேண்டும் நடப்பு பொறுப்புகள் முழுமையாக தீர்ந்துவிட்டால் நிதிகளின் நீண்ட கால ஆதாரங்களுக்கு செல்ல வேண்டும் நடப்பு பொறுப்புகளைப் பற்றி நாம் பேசும்போது தன்னிச்சையான நிதி மற்றும் குறுகிய கால நிதி ஆகிய இரு நிதி ஆதாரங்களும் இதில் அடங்கும் இந்த 2 ஆதாரங்கள் முழுமையாக தீர்ந்துவிட்டால் மேலும் நடப்பு சொத்துக்களுக்கு நிதியளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் குறுகிய கால நிதிகள் மற்றும் தன்னிச்சையான நிதிகளின் மூலங்களிலிருந்து நிதியளிக்க முடியாத தற்போதைய சொத்துக்களின் அளவை நாம் கட்டமைக்க வேண்டும் பிறகு மூன்றாவது ஆதாரத்தை நாட வேண்டும் அது நிதியத்தின் நீண்ட கால ஆதாரங்கள் இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்று பார்க்கலாம் நிதி அல்லது நிதி ஆதாரங்கள் இலவசம் அல்ல அவற்றிற்கு கட்டணம் உண்டு மற்றும் இந்தியாவில் நமக்கு வட்டி விகிதங்களின் அமைப்பு கால அவகாசத்திற்கு உட்பட்டது இது அந்தக் கடனின் காலத்துடன் நேரடியாக தொடர்புடையது நீண்ட கால முதிர்வு காலம் அல்லது கடனின் காலம் என்றால் அதிக வட்டி வீதமாகவும் குறுகியதாக இருக்கும் கடனின் கால அளவு அல்லது அந்தக் கடனின் முதிர்வு காலம் குறைவாக இருந்தால் வட்டி குறைவாகவும் இருக்கும் நீண்ட கால நிதியை குறுகிய கால நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தலாம் ஆனால் நீண்ட கால நிதிகள் மிகவும் விலை உயர்ந்தவை ஏனெனில் அவை நீண்ட காலத்திற்கு கடன் வாங்கப்படுகின்றன எனவே நிதிகளின் விலை அதிகமாக இருந்தால் அவை முதலீடு செய்யப்பட்டுள்ள தற்போதைய சொத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் குறைவாக இருந்தால் செலவுக்கும் கிடைக்கும் வருவாய்க்கும் இடையில் ஒரு பொருத்தமின்மை இருக்கும் ஒரு பொருத்தமின்மை உள்ளது ஏனெனில் செலவு அதிகமாகவும் வருமானம் குறைவாகவும் இருக்கிறது ஒரு பொருத்தமின்மை இருக்கும்போது இதனால் என்ன நடக்கும் அது நிறுவனத்தின் இழப்பு ஆகிவிடும் இது லாபத்தைக் குறைக்கிறது நிதி செலவு ஒரு மிக முக்கியமான அங்கமாகும் எனவே ஒரு நிலைக்கு அப்பால் குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்ய நிதிகளின் நீண்ட கால ஆதாரங்களில் முதலீடு செய்ய நாம் நினைக்கக்கூடாது இது ஒரு சிறிய வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் குறுகிய கால தேவைகளுக்கு நீண்ட கால ஆதாரங்களைப் பயன்படுத்தலாம் அல்லது நடப்பு சொத்துக்கள் அல்லது குறுகிய கால சொத்துக்களுக்கு நிதியளிக்கலாம் ஆனால் இது ஒரு வழக்கமான பழக்கமாக இருந்தால் தற்போதைய சொத்துகளுக்கு நீண்ட காலத்திற்கு நிதியளிப்பதை விட பெரியது நிதிகள் பின்னர் அது நிறுவனத்தின் நலனில் இருக்கப்போவதில்லை ஏனெனில் வட்டி விகிதங்களின் கால கட்டமைப்பால் நிதிகளின் விலை அதிகமாக உள்ளது அவர்கள் முதலீடு செய்த சொத்துகளில் கிடைக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் இந்நிலையில் என்ன நடக்கும் வரவுக்கும் செலவுக்கும் பொருத்தமின்மை ஏற்படும் மற்றும் இதன் விளைவாக நஷ்டம் ஏற்படும் லாபத்தால் அல்ல லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்ற காரணத்தினாலும் அல்ல இந்நிலையை தவிர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதனால் இங்கே நாம் தன்னிச்சையான நிதியையும் குறுகிய கால நிதியையும் எவ்வாறு அதிகபட்சமாக நடப்பு சொத்துக்கள் மற்றும் நிதிகளின் நீண்டகால ஆதாரங்களில் முதலீடு செய்து பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொள்ளப் போகிறோம் நீண்ட கால ஆதாரங்களில் முதலீடு செய்து அதை குறுகிய கால சொத்துக்கு நிதியாக பயன்படுத்துவதை மிகவும் குறைத்துக்கொள்ளவேண்டும் இப்போது இந்த விஷயத்தில் நான் சொல்வது என்னவென்றால் நடப்பு சொத்துக்கள் நீண்ட கால சொத்துகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த உற்பத்தி அல்லது குறைந்த லாபம் ஈட்டக்கூடியவை மற்றும் நீண்ட கால நிதியை சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபம் ஈட்டாதது அல்லது குறைந்த உற்பத்தி அல்லது குறைந்த லாபம் ஈட்டக்கூடியது இதில் முதலீடு முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் நடப்பு சொத்துக்கள் எவ்வாறு குறைந்த உற்பத்தி குறைந்த இலாபகரமானவை அல்லது எப்போதாவது உற்பத்தி செய்யக்கூடியவை அல்லது எப்போதாவது லாபகரமானவை என்பதை நாம் கலந்துரையாட வேண்டும் நீங்கள் சொத்துக்களைப் பற்றி பேசும்போது பாருங்கள் சொத்தின் வரையறை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சொத்து என்பது ஒரு தனிநபரின் அல்லது எந்தவொரு வணிக அமைப்பின் அல்லது ஒரு தனியுரிமை அல்லது கூட்டு நிறுவனம் அல்லது ஒரு நிறுவனத்தின் அமைப்பாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவர்களிடம் இருக்கும் உடைமை ஆகும் யாரிடமாவது சொத்துக்கள் இருந்தால் அது அவர் அவள் அல்லது அந்த நிறுவனம் அல்லது அந்த அமைப்புக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருப்பதைக் குறிக்கிறது நீங்கள் சொத்து பற்றியும் பேசும்போது சொத்து என்றால் அது உங்களுக்கு சில வருமானத்தைத் தரும் உங்களுக்கு கூடுதல் வீடு இருந்தால் உங்களிடம் இரண்டு வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டில் நீங்கள் தாங்கிக்கொண்டு இரண்டாவது வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டால் இந்த சொத்து உங்களுக்கு மாதாந்திர வாடகை வருமானத்தை தருகிறது அதுவே அந்த சொத்தின் வருமானம் உங்களிடம் உபரி நிதிகள் இருந்தால் ஒரு மாதத்தின் தேவையைவிட அதிகம் இருந்தால் நீங்கள் பங்குச்சந்தையில் எங்காவது வெளியே முதலீடு செய்வீர்கள் அது வருமானம் கொடுக்கும் வங்கிகளில் நிலையான வைப்புத்தொகை மூலம் 4 5 வருடங்களுக்கு நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்தால் பாதுகாப்பாக அதிக வட்டி விகிதத்தைப் பெறுவீர்கள் எனவே இதன் பொருள் நீங்கள் பேசும் வேறு எந்த சொத்துகளும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டும் எந்தவொரு உடைமையும் சொத்து என அழைக்கப்படுகிறது நிலம் ஆலை கட்டிடம் இயந்திரங்கள் போன்ற நீண்ட கால சொத்துக்கள் நிச்சயமாக போதுமான வருவாயை ஈட்டும் நமக்கு அல்லது அந்த சொத்துக்களின் உரிமையாளர்களுக்கு போதுமான வருமானம் ஈட்டும் ஆனால் குறுகிய கால சொத்துக்கள் அல்லது தற்போதைய சொத்துக்கள் எந்த வருமானத்தையும் ஈட்டாது அவை வணிகச் செயல்பாட்டை எளிதாக்குகின்றன ஆனால் அவை உதவாது அல்லது வருமான அதிகரிப்பு அல்லது நிறுவனத்தின் செல்வத்தை அதிகப்படுத்துவதில் அவைகள் நேரடியாக பங்களிப்பதில்லை எல்லா வணிகத்தின் இறுதி குறிக்கோளும் செல்வத்தை அதிகப்படுத்துதல் ஆகும் நடப்பு சொத்துக்கள் அனைத்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த உலகில் யாராவது வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டால் தற்போதைய சொத்துக்களின் அளவை ஒரு அயோட்டாவை வைத்திருப்பதன் மூலமாகவோ அல்லது இந்த உலகில் உள்ள எவருக்கும் தொழில் செய்ய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் நான் நினைக்கிறேன் அந்த வணிகம் சிறந்து இயங்கும் வணிகமாக இருக்கும் ஆனால் இந்த சொத்துகள் வணிகத்திற்கு வசதியாக உள்ளன என்று நான் உங்களுக்குச் சொன்னதால் அவர்கள் எந்த வட்டியையும் சம்பாதிக்கவில்லை அல்லது எந்த வருமானத்தையும் அல்லது லாபம் ஈட்டவில்லை என்றாலும் வணிகத்திற்கு ஆதரவளிக்கும் ஆனால் இந்த சொத்துக்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு மட்டத்திற்கு மேல் லாபத்தை ஈட்ட முடியாது மேலும் நீங்கள் வணிகத்தின் ஒரு நிலைக்கு அப்பால் செல்ல முடியாது எனவே நடப்பு சொத்துக்கள் மிகவும் அவசியம் நடப்பு சொத்துக்கள் இல்லாமல் நாம் வணிகத்தை நடத்துவதைப் பற்றி யோசிக்க முடியாது ஆனால் நடப்பு சொத்துக்கள் இல்லாமல் வணிகத்தை செய்ய முடிந்தால் உங்கள் லாபம் அதிகபட்சமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் முதலீட்டில் நீங்கள் கூறும் வருமானமும் அதிகபட்சமாக இருக்கும் எனவே நடப்பு சொத்து எந்த வருமானத்தையும் ஈட்டாது என்று நான் எப்படி சொல்வது நான் சொல்லுவது என்னவென்றால் நாம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் முதலாவது சரக்கிறுப்பை எடுத்துக்கொள்வோம் சரக்கிறுப்பு என்பது பங்கு இது மூலப்பொருட்களின் கையிருப்பாக இருக்கலாம் இது முடிக்கப்பட்ட பொருட்களின் கையிருப்பாக இருக்கலாம் அது பாதி பதப்படுத்தப்பட்ட பொருளின் பங்காக இருக்கலாம் இது செயலில் உள்ளது ஆகும் இது ஒரு பங்கு நடப்பு சொத்துக்கள் நிறுவனத்தின் நடப்பு சொத்து என நாம் அழைக்கும் சரக்கிறுப்பு மற்றும் சொத்து வருவாயை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இருப்புச் சரக்குகள் நிறுவனத்திற்கு எந்தவிதமான வருவாயை உருவாக்குகின்றன இல்லை என்றால் இப்படி ஒரு நிலைமையை கற்பனை செய்து பாருங்கள் மூலப்பொருட்களை ஏற்றிய ஒரு டிரக் இடத்திலிருந்து வந்து நேரடியாக முடிக்கப்பட்ட தயாரிப்புக்கு மாற்றுவதற்காக நேரடியாக ஆலைக்குச் செல்லும் சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் அந்த முடிக்கப்பட்ட தயாரிப்பு சில காலத்திற்கு கிடங்கில் வைக்கப்படுகிறது அதை ஆலையில் இருந்து நேரடியாக சந்தைக்கு எடுத்துச் சென்றால் அது பணம் சம்பாதிக்கும் முழு உற்பத்தியும் சந்தைக்கு பணம் சம்பாதிக்க போகிறது நீங்கள் இடையில் இருக்கிறீர்கள் நீங்கள் எந்த நடப்பு சொத்துகளையும் உருவாக்கவில்லை இருப்புச்சரக்கு இல்லை கடன் விற்பனை இல்லை அதாவது இதர பலதரப்பட்ட கடனாளிகள் இல்லை இது ஒரு சிறந்த வணிக நிலைமை அல்லவா மூலப்பொருட்கள் வருகின்றன போகின்றன ஆலைக்கு மற்றும் ஆலையிலிருந்து முடிக்கப்பட்ட பொருட்கள் சந்தைக்குச் செல்கின்றன ஆலையில் இருந்து முழு உற்பத்தியும் பணத்திற்காக சந்தைக்குச் செல்கிறது நடப்பு சொத்து எங்கே நடப்பு சொத்துகளின் தேவை இருக்கிறதா இருப்புச் சரக்கு தேவையில்லை கடன் விற்பனையைச் செய்தபின் அல்லது சந்தையில் உங்கள் தயாரிப்புகளை கடனில் விற்ற பிறகு இருப்புநிலைக் குறிப்பில் வரும் எந்தவொரு கடனாளிகளும் உங்களுக்குத் தேவையில்லை எந்தவொரு நிறுவனத்திற்கும் இருப்புச் சரக்குகளிலிருந்து ஏதேனும் வருமானம் ஈட்டப்படுகிறதா இது எந்த வருமானத்தையும் ஈட்டவில்லை அதற்கு செலவு மட்டுமே உள்ளது நீங்கள் இருப்புச்சரக்குகளை வைத்திருக்கும்போது இடம் தேவை மற்றும் இடச் செலவு கட்டடச் செலவு ஆகியவை ஏற்படும் அது அழிந்துபோகக்கூடிய தயாரிப்பு என்றால் நீங்கள் குளிர் சேமிப்பை வைத்திருக்க வேண்டும் இது செலவாகும் உங்கள் சேமிப்பு வசதியை நிர்வகிக்க நீங்கள் மனித வளங்களை வைத்திருக்க வேண்டும் இது செலவு ஆகும் உங்களிடம் மின்சாரம் நீர் இன்னும் பல விஷயங்கள் இருக்க வேண்டும் இது செலவு ஆகும் இறுதியில் நீங்கள் அந்த இருப்புச்சரக்குகளை சந்தையில் விற்கப் போகிறீர்கள் இது விற்பனை விலை என்று அழைக்கப்படுகிறது விற்பனை விலையை யார் தீர்மானிப்பது சந்தை விற்பனை விலையை தீர்மானிக்கிறது விற்பனை விலையை நாம் தீர்மானிப்பது கிடையாது இருப்புச்சரக்குகளை வைத்திருப்பது முதலீட்டு செலவை அதிகரிக்கிறது இந்த காரணத்திற்காக விற்பனை விலையை அதிகரிக்க முடியாது விற்பனை விலை சந்தை சக்திகள் மற்றும் சந்தை நிலைமைகளால் தீர்மானிக்கப்படுகிறது இன்று விற்கப்படுகின்ற அதே விலையில் தான் உங்கள் தயாரிப்பை விற்க நேரிடும் 6 மாதங்களுக்குப் பிறகும் நீங்கள் அதே விலையில் விற்க வேண்டியிருக்கும் சந்தை விலை அதிகரித்தால் நல்லது அது அதிகரிக்காவிட்டால் அல்லது அது குறைந்துவிட்டால் நீங்கள் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் எனவே இருப்புச்சரக்கு ஒரு நடப்பு சொத்து இருப்புச்சரக்கு ஒரு சொத்து என்றாலும் பொருட்கள் வந்து நேரடியாக ஆலைக்குச் செல்வதையே வணிகங்கள் விரும்புகின்றன முடிக்கப்பட்ட தயாரிப்பு நேரடியாக சந்தைக்குச் செல்லும்போது எந்தவொரு இருப்புச்சரக்குகளும் உருவாக்கப்படுவதில்லை நீங்கள் சரக்குகிறுப்புகளை வைத்திருக்கிறீர்கள் உங்கள் உற்பத்தியை ஒரு நாளைக்கு ஒரு மணிநேரம் அல்லது ஒரு கணம் கூட சந்தையில் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் செலவு எதுவும் இல்லை எல்லாமே சரியான நேரத்தில் செயல்படுகிறது ஆனால் அது சாத்தியமில்லை ஒரு சரக்கிறுப்பு வைக்காமல் நாம் வணிகம் செய்ய முடியாது இந்திய நிலைமைகளில் நாம் வணிகம் செய்ய முடியாது இந்தியாவில் விநியோக சங்கிலி நிலைமை மிகவும் தர குறைவானது நாம் உதாரணமாக சப்ளையர்கள் தொடங்காது அதன் பிறகு அது 3 மணி நேரத்திற்குள் அல்லது 3 மணி நேரம் கழித்து உற்பத்தி நிலையத்தை எட்டாது வழியில் எதுவும் இருக்கலாம் போக்குவரத்து நெரிசல் விபத்துக்கள் போன்றவை ஏற்படலாம் பொருட்களின் டிரக் தாமதமாகலாம் இது தாமதமாகும்போது உற்பத்தி ஆலையில் மூலப்பொருட்கள் பூஜ்ஜிய இருப்புச்சரக்கு நிலைக்கு வரும் ஆலை இயங்குதல் நிறுத்தப்படும் இந்த சூழ்நிலையைத் தவிர்க்க மூலப்பொருட்களின் இருப்புச்சரக்குகளை வைத்திருக்க வேண்டும் இதேபோல் உற்பத்தி செயல்முறை சிக்கிக்கொண்டிருக்கும் போது அல்லது நிறுத்தப்படும்போது சந்தைக்குச் செல்லும் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளும் பாதிக்கப்படும் சந்தையில் தேவை இருக்கும்போது சந்தையில் முடிக்கப்பட்ட பொருளை நீங்கள் வழங்குவீர்கள் என்று கூற முடியாது சந்தையில் இருந்து ஆர்டர்கள் இருக்கலாம் ஆனால் கையிருப்பில்லாமல் போய்விடுவோம் கையிருப்பில்லாமல் போவதும் செலவாகும் இடையில் நீங்கள் WIP இன் இருப்புச்சரக்குகளை பராமரிக்க வேண்டும் இது செயல்பாட்டில் வேலை என்று அழைக்கப்படுகிறது எனவே எல்லா நிலைகளிலும் அதாவது மூலப்பொருள் நிலை ஒர்க் இன் ப்ரொஃரெஸ் நிலை முடிக்கப்பட்ட பொருட்கள் நிலை போன்ற நிலைகளில் இருப்புச்சரக்குகளை வைத்திருப்பது அவசியம் ஆனால் இந்த இருப்புச்சரக்கு நிறுவனத்திற்கு எந்த மதிப்பையும் சேர்க்காது இது விலையை அதிகரிக்கிறது மற்றும் லாபத்தை பாதிக்கிறது ஏனெனில் விற்பனை விலையை மாற்ற முடியாது இப்போது இருப்புச்சரக்கு ஒரு சொத்து ஆனால் இந்த சொத்து வணிக செயல்முறைக்கு மட்டுமே உதவுகிறது அது நேரடியாக பணம் சம்பாதிப்பதில்லை இருப்புச்சரக்கு இல்லாமல் அல்லது ஒரு சிறிய அளவு வைத்திருப்பதன் மூலம் கூட வியாபாரம் செய்ய எந்தவொரு நிறுவனத்திற்கும் அல்லது எந்தவொரு வணிக நிறுவனத்திற்கும் நிலைமை நன்றாக இருக்காது ஆனால் மறுபுறம் இருப்புச்சரக்கு இல்லாமல் வியாபாரம் செய்வது சாத்தியமில்லை ஜப்பானில் இருந்து வந்த சரியான சமயம் முறை அதாவது பின்பற்றினால் கூட நீங்கள் பூஜ்ஜிய அளவிலான இருப்புச்சரக்குகளை வைத்திருக்க முடியாது நீங்கள் குறைந்தபட்ச அளவிலான இருப்புச்சரக்குகளை வைத்திருந்தால் எல்லா இடங்களிலும் இந்த இருப்புச்சரக்குகளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இருப்புச்சரக்குகளின் பங்கு அளவை மட்டுமே நீங்கள் நிர்வகிக்க முடியும் சில நேரங்களில் பங்கு மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கும் சில நேரங்களில் அது குறைந்த மட்டத்தில் இருக்கும் சில நேரங்களில் அது மிதமாக இருக்கும் குறைந்த அளவு இருப்புச்சரக்கு வைத்திருக்கலாம் ஆனால் அதை வைத்திருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் இருப்புச்சரக்குகளை வைத்திருப்பது செலவை அதிகரிக்கும் லாபம் எதுவும் சம்பாதிக்காது எனவே இருப்புச்சரக்கு ஒரு சொத்து தான் ஆனால் நடப்பு சொத்து ஆகும் எனவே அதற்கு நிதி அளிக்க வேண்டும் அதற்கு நிதி தேவை அதிக நிதிகளை இருப்புச்சரக்குகளில் முதலீடு செய்தால் செலவு அதிகரிக்கும் வருமானம் பாதிக்கப்படும் லாபம் பாதிக்கப்படும் எனவே இருப்புச்சரக்குகளின் உகந்த அளவை வைத்திருக்க வேண்டும் நிறுவனங்களில் இருப்புச்சரக்குகளின் உகந்த அளவை எவ்வாறு பராமரிப்பது என்பதை படிப்போம் அதற்குமுன் இரண்டாம் நிலை சொத்துக்களுக்கு ஒட்டுமொத்த முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதன் பெயர் இதர பலதரப்பட்ட கடனாளிகள் ஆகும் முடிக்கப்பட்ட தயாரிப்பு சந்தையில் ரொக்கத்துக்கு அல்லாமல் கடனுக்கு விற்கப்படும் போது இதர பலதரப்பட்ட கடனாளிகள் இருப்புநிலைக் குறிப்பில் தோன்றும் உற்பத்தியை சந்தையில் விற்க 2 வழிகள் உள்ளன உற்பத்தியை சந்தையில் கடன் மூலம் விற்கலாம் அல்லது ரொக்கம் மூலம் விற்கலாம் உற்பத்தியில் பெரும்பகுதியை ரொக்கமாக விற்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம் ஆனால் இது எல்லா நேரத்திலும் சாத்தியமில்லை ரொக்கப்பணம் அடிப்படையில் மட்டுமே வணிகத்தை செய்ய விரும்பினால் வணிகத்தின் அளவு தீவிரமாக பாதிக்கப்பட்டு கீழே வரும் கடன் மீதான வணிகமும் செய்ய வேண்டும் ஆனால் கடன் மீது வணிகம் செய்யும் போது வருமானத்திற்கு பதிலாக செலவு தான் அதிகரிக்கும் விற்பனை விலையில் பொருள் விற்கப்படுகிறது ஆனால் கடனுக்கு விற்கப்படுகிறது ரொக்கப் பணத்திற்கு ஒரு பொருள் விற்கப்படும் போது பொருள் வாங்குபவர் இடமும் பணம் விற்பவர் இடமும் உடனடியாக வந்துவிடுகிறது ஆனால் கடனுக்கு ஒரு பொருளை விற்கும் போது பொருளானது வாங்குபவர் இடம் சென்றுவிடும் ஆனால் பணமோ ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் அல்லது பல மாதங்கள் கழித்தே விற்பவர் கைக்கு வந்து சேரும் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் இன்றைக்கே பணம் கையில் வருவதை விரும்புவீர்களா அல்லது 30 நாட்கள் இல்லை 60 நாட்கள் இல்லை 90 நாட்கள் கழித்து பணம் வருவதை விரும்புகிறீர்களா ரொக்கத்துக்கு வியாபாரம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் நான் மிகவும் மகிழ்ச்சியான நபராக இருப்பேன் எந்தவொரு நிறுவனமும் மகிழ்ச்சியான அமைப்பாக இருக்கும் ஆனால் அது சாத்தியமில்லை கடனுக்கு கொடுத்துதான் வணிகம் செய்ய முடியும் அவ்வாறு செய்யும்போது இதர பலதரப்பட்ட கடனாளிகள் இருப்புநிலைக் குறிப்பில் தோன்றுவர் இது அடுத்த நிலை நடப்பு சொத்தாகும் இதையும் கடன் விற்பனைகளையும் நாம் கையாள வேண்டும் எனவே இது இரண்டாவது நடப்பு சொத்துக்கள் என்று பொருள் நாம் அதை நடப்பு சொத்து என்று அழைக்கிறோம் ஆனால் இந்த சொத்து உங்களுக்காக எந்த வருமானத்தையும் ஈட்டவில்லை மாறாக அதற்கு ஒரு செலவு உள்ளது ஆனால் நாம் ரொக்கத்துக்கு வணிகம் செய்வதன் மூலம் வெறுமனே வணிகத்தை செய்ய முடியாது நீங்கள் வியாபாரத்தை ஓரளவு கடனிலும் செய்ய வேண்டும் நீங்கள் கடனில் வணிகம் செய்யும்போது கடனாளிகள் இருப்புநிலைக் குறிப்பில் தோன்றுவார்கள் என்பதோடு அந்தக் கடனாளிகளை நாம் தாங்க வேண்டும் மேலும் கடனில் விற்பதன் மூலம் நாம் வணிகத்தைச் செய்ய வேண்டியிருக்கும் எல்லாமே ரொக்கமாக இருக்க முடியாது ஆனால் எனது விருப்பம் என்றால் நான் எல்லாவற்றையும் ரொக்கத்திற்கு விற்பனை செய்வேன் ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது எனவே இந்த நடப்பு சொத்துக்கள் அனைத்தையும் எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை செயல்பாட்டு மூலதன நிர்வாகத்தைப் படிப்பதன் மூலம் இந்த விஷயத்தின் கீழ் நாம் நிர்வகிக்க வேண்டும் நாம் இருப்புச்சரக்குகளைப் பற்றி விவாதித்தோம் கடன் விற்பனை பற்றி கடனாளிகள் பற்றி விவாதித்தோம் இதேபோல் மற்ற நடப்பு சொத்துக்கள் பற்றி நாம் விவாதிப்போம் ஆனால் இந்த நடப்பு சொத்துக்கள் அனைத்திற்கும் செலவு உண்டு என்று நான் மீண்டும் கூறுவேன் இப்போது வருமானம் என்பது சந்தையில் விற்கப்பட்டு ரொக்கத்தில் விற்கப்படும் போது மட்டுமே வருமானம் வரும் என்று பொருள் எனவே நீங்கள் எல்லாவற்றையும் ரொக்கமாக விற்க முடியும் அதுவும் இன்று சந்தையில் விற்க முடியும் ஆனால் அது சாத்தியமில்லை எனவே இது முடியாவிட்டால் இருப்புநிலைகளில் சரக்குகளும் தோன்றும் கடனாளிகளும் இருப்புநிலைக் குறிப்பில் தோன்றும் மற்றும் வேறு சில நடப்பு சொத்துகளும் இருப்புநிலைக் குறிப்பில் தோன்றும் நடப்பு சொத்துக்களுக்கு நாம் நிதியளிக்க வேண்டும் உங்களுக்கு தன்னிச்சையான ஆதாரங்கள் குறுகிய கால ஆதாரங்கள் மற்றும் இந்த இரண்டு ஆதாரங்களும் முழுமையாக தீர்ந்துவிட்டால் ஓரளவு நிதி நீண்ட கால மூலங்களிலிருந்தும் வழங்கப்படலாம் இந்த குறிப்பிட்ட பகுதியின் பிற நடப்பு சொத்துக்கள் மற்றும் பிற விவாதங்களைப் பற்றி நான் அடுத்த வகுப்பில் உங்களுடன் பேசுவேன் மிக்க நன்றி Glossary of Words சொற்களஞ்சியம்